ஸ்விங் லிமிட்களின் கணக்கீட்டை விளக்குவதற்கு ட்ரைன் பீட்பேக்கைப் பயன்படுத்தும் வேறுபட்ட பையாஸ்சிங் ஏற்பாட்டுடன் உள்ள காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இன் இந்த ஸ்விங் லிமிட்களை இப்போது படிப்போம் இப்போது ட்ரைன் பீட்பேக்கைப் பயன்படுத்தும் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இது போல் தெரிகிறது டிரான்சிஸ்டரின் கேட் உடன் ஏஸி இணைக்கப்பட்ட இன்புட் சோர்ஸ் நம்மிடம் உள்ளது மேலும் ட்ரைன் பையாஸ்சிங் செய்யும் கரண்ட் சோர்ஸ்ஸும் உள்ளது மற்றும் மிகப் பெரிய ரெசிஸ்டன்ஸ் RG ஐப் பயன்படுத்தி கேட்டிற்கு பீட்பேக் உள்ளது மற்றும் நிச்சயமாக லோட் உள்ளது விளக்கத்திற்கு சப்ளை வோல்ட்டேஜ் 15 வோல்ட் என்று வைத்துக்கொள்வோம் இந்த C1 C2 RG அனைத்தும் மிகப் பெரியவை மிகப் பெரிய பொருள் மற்றும் அவை மிகப் பெரியவை RG ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சர்க்யூட் போலவும் C1 மற்றும் C2 ஷார்ட் சர்க்யூட்களாகவும் செயல்படும் வகையில் சில தோராயங்களை நீங்கள் செய்யலாம் இப்போது இது 100 kΩ மற்றும் RG 20 MΩ அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் இந்தக் கட்டுப்பாடு எளிதில் திருப்தி அடையும் C1 மற்றும் C2 நான் மதிப்பீடு செய்ய மாட்டேன் ஆனால் நாம் அதை பல முறை செய்துள்ளோம் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் மற்றும் லோட் ரெசிஸ்டன்ஸ் 40 kΩ என்று சொல்கிறேன் அதை மிகவும் சுவாரஸ்யமாக்குவதற்கும் பின்னர் வரவிருக்கும் ஒரு புள்ளியை விளக்குவதற்கும் இந்த கரண்ட் சோர்ஸ் 200 µA ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல் மாற்றப்படுகிறது என்று நான் கருதுகிறேன் பல முறை நீங்கள் கரண்ட் சோர்ஸ்களைப் பயன்படுத்த விரும்பவில்லை என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக டிஸ்க்ரீட் சர்க்யூட்களின் போது நீங்கள் பயாசிங் செய்ய ரெசிஸ்டர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நாம் அதை செய்கிறோம் என்று சொல்லலாம் எந்த ரெசிஸ்டன்ஸ்ஸை மாற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது என்ன கரண்ட் சோர்ஸ் என்றால் இது 200 µA மற்றும் அதன் குறுக்கே என்ன வோல்ட்டேஜ் வீழ்ச்சி உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் 200 µA ட்ரைன் கரண்ட்டிற்கு டிரான்சிஸ்டரின் கேட்ஸ் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மூன்று வோல்ட் ஆகும் மேலும் dc க்கு RG மூலம் கரண்ட் பாயாததால் ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ்ஜும் மூன்று வோல்ட் ஆகும் எனவே இங்கே இந்த புள்ளி மூன்று வோல்ட்களில் உள்ளது இது 15 வோல்ட் சப்ளை வோல்ட்டேஜ் இல் உள்ளது எனவே 200 µA குறுக்கே 12 வோல்ட் உள்ளது 200 µA அதன் குறுக்கே 12 வோல்ட்களைக் கொண்டது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல் மாற்றப்படுகிறது இது 12v 0 2mA அதாவது 60 kΩ ஆகும் எனவே நான் அதை 60 kΩ எனச் செய்வேன் இப்போது இதன் ஸ்விங் லிமிட்களை ஆராய்வோம் இப்போது ஸ்விங் லிமிட்களை அனாலிசிஸ் செய்வதற்கான செயல்முறை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் முதலில் மொத்த அளவுகள் VGS VDS மற்றும் ID ஆகியவற்றைக் கணக்கிடுங்கள் மொத்தத்தை கணக்கிட நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மற்றும் பிளஸ் இன்க்ரிமெண்ட் பிளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும் நிச்சயமாக ஸ்மால் சிக்னல் லீனியர் பகுப்பாய்விலிருந்து வருகிறது தோராயமான பகுதி இங்குதான் வருகிறது அது தோராயமான பகுதி ஆனால் அது சரி பின்னர் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்குள் செல்வதற்கான நிபந்தனையைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது அது ட்ரையோட் பகுதிக்குச் செல்வதைத் தடுக்கவும் மற்றும் அது கட் ஆஃப்க்கு செல்வதைத் தடுக்கவும் மற்றும் கட் ஆஃப் செய்ய கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ்ற்கு மாறாக ட்ரைன் கரண்ட்டின் அடிப்படையிலான அளவுகோலை எப்போதும் பயன்படுத்துகிறோம் இப்போது டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்குச் செல்லும் நிலையை மதிப்பிடும் போது நீங்கள் VGS அடிப்படையில் VDS ஐப் பயன்படுத்தலாம் அல்லது சில நேரங்களில் நீங்கள் ட்ரைன் மற்றும் கேட் வோல்ட்டேஜ்களைப் பயன்படுத்தலாம் இது முன்பும் விவாதிக்கப்பட்டது ஆனால் நிச்சயமாக நீங்கள் மொத்த வோல்ட்டேஜ்களைப் பயன்படுத்த வேண்டும் குய்சென்ட் வோல்ட்டேஜ் அல்லது இன்க்ரிமெண்ட் வோல்ட்டேஜ் மட்டும் அல்ல இவற்றில் ஒன்று சில சந்தர்ப்பங்களில் வசதியானது மற்றொன்று மற்ற சந்தர்ப்பங்களில் வசதியானது எனவே இந்தக் குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு அதைச் செயல்படுத்துவோம் இப்போது நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைக் கணக்கிடுவதில் சரளமாக இருக்க வேண்டும் ஸ்மால் சிக்னல் படத்தை எழுதி ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்டல் சர்க்யூட்களில் அந்தக் கணக்கீடுகளைச் செய்யலாம் எனவே நான் அதன் பகுதிகளை விரைவாகச் சென்று ஸ்விங் லிமிட்களின் உண்மையான கணக்கீட்டில் நேரத்தை செலவிடுவேன் மேலும் நாம் அதே டிரான்சிஸ்டர் அளவுருக்களைப் பயன்படுத்துவதால் உண்மையில் நான் வழக்கம் போல் µncox 10 µAV2 மற்றும் VT 1V மற்றும் W L 1 என்று குறிப்பிடவில்லை எனவே 200 µA கரண்ட்டிற்கு நான் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் 3v ஐக் கொண்டுள்ளேன் மற்றும் இது 60 kΩ மற்றும் லோட் 40 kΩ மற்றும் இவை பெரிய ஏசி கப்ளிங் கப்பாசிட்டர்கள் எனவே ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஆனது VGS0 3 v மற்றும் ID0 200 µA மற்றும் VDS0 என்பது அதாவது குய்சென்ட் VDS ஆனது 3 வோல்ட் ஆகும் ஏனெனில் இதன் மூலம் கரண்ட் பாயாது இப்போது சிக்னல் படத்திற்கு வருவோம் மீண்டும் Rs 100 kΩ என்று சொல்லலாம் அது முக்கியமில்லை இது vi 100 kΩ மற்றும் என்னிடம் டிரான்சிஸ்டர் கேட் ட்ரைன் மற்றும் சோர்ஸ் உள்ளது என்னிடம் இந்த 60 kΩ ரெசிஸ்டன்ஸ் உள்ளது நான் பயாஸிங்கிற்கு பயன்படுத்துகிறேன் மற்றும் 40 kΩ லோட் ரெசிஸ்டன்ஸ் இது vGS இது gmvGS இந்த ஆபரேட்டிங் பாய்ண்டில் gm என்பது 200 µS என்பதற்கு முன்பே இந்தக் கணக்கீட்டைச் செய்திருப்பது உங்களுக்குத் தெரியும் ரெசிஸ்டன்ஸ் RG உள்ளது ஆனால் அதன் மதிப்பை மிகவும் பெரியதாக தேர்வு செய்துள்ளோம் அது புறக்கணிக்கப்படலாம் ட்ரைன் பீட்பேக்கைப் பயன்படுத்தி காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் பற்றிய பாடத்தை நீங்கள் பார்க்கவும் இது கன்ஸ்டரைன் RG ஐக் காண்பதற்கு ஆனால் அதன் மதிப்பை மிகவும் பெரியதாக தேர்வு செய்துள்ளோம் அது புறக்கணிக்கப்படலாம் எனவே நான் அதை எந்த கணக்கீடுகளிலும் சேர்க்கப் போவதில்லை இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் என்பதால் நல்லது இந்த 20 MΩ என்பது நான் கீழே வைத்த சில மதிப்பு நீங்கள் 50 KΩ அல்லது வேறு மிக உயர்ந்த மதிப்பைக் கூட கற்பனை செய்யலாம் இப்போது இந்த இரண்டு 60 மற்றும் 40 kΩ இன் பேரலல் கலவையானது 24 kΩ ஆகும் எனவே இதிலிருந்து இன்க்ரிமெண்ட்டல் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் vi தானே என்பதை நாம் காணலாம் ஏனென்றால் கேட்க்குள் எந்த கரண்ட் பாயவில்லை மற்றும் RG மிகப் பெரியது எந்த கரண்ட்டிலும் பாயவில்லை எனவே அனைத்து vi யும் ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இல் தோன்றுவது போலவே இங்கும் தோன்றும் என்று கருதுகிறேன் எனவே vi அங்கு தோன்றும் இன்க்ரிமெண்ட்டல் ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது gmRD ║ RL vi எனவே இது gmRD ║ RL vi மற்றும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இது 4 8 vi இந்த ப்ரோடக்ட் 4 மற்றும் ட்ரைன் கரண்ட் மீண்டும் RG மூலம் கரண்ட் இல்லை எனக் கருதி அது அனைத்தும் இங்கே பாய்கிறது அது gm மடங்கு vi க்கு சமம் எனவே இன்க்ரிமெண்ட்டல் ட்ரைன் கரண்ட் gm மடங்கு vi அல்லது 200 மைக்ரோ சீமென்ஸ் மடங்கு vi ஆகும் அந்த விஷயங்களை கீழே வைக்கிறேன் இன்க்ரிமெண்ட்டல் vGS vi iD 200 µS vi மற்றும் vDS இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளது இது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐத் தவிர வேறில்லை அது 4 8 vi ஜீரோவிற்கு சமமான vi உடன் இங்கே நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட் நிலைமைகளைப் பெறுவீர்கள் மேலும் இந்தப் படத்தில் இருந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட்டல் அளவுகளைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவை தொடர்புடைய இன்க்ரிமெண்ட்டல் அளவுடன் சேர்க்கிறீர்கள் எனவே மொத்த அளவுகள் VGS ஆக இருக்கும் என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பகுதி பிளஸ் vi ஆகும் VDS என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பகுதி 4 8 vi ஆகும் அது அதன் இன்க்ரிமெண்ட்டல் பகுதி மற்றும் ID is 200 µA 200 µS vi ஆகும் இப்போது ட்ரையோட் பகுதியின் காரணமாக கட் ஆஃப் அல்லது ட்ரையோட் பகுதிக்குள் செல்வதைத் தடுக்க டிரான்சிஸ்டர் M 1 ட்ரையோட் பகுதிக்குள் செல்வதைத் தடுக்க நான் இதை M 1 VDS ≥ VGS VT என்று அழைப்பேன் மற்றும் கண்டிஷன் ஆனது முன்பு போலவே உள்ளது நாம் ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஐப் பற்றி பேசுகிறோம் எனவே நம்மிடம் உள்ள VDS ஆனது VDS0 gmRD ║ RL vi மற்றும் இது VGS அதாவது VGS0 vi VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே வழக்கம் போல் vi ஆனது VDS0 VGS0 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் இது குய்சென்ட் ட்ரைன் கேட் வோல்ட்டேஜ் ஆகும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் VT இல் ட்ரைன் ஆனது கேட்க்கு மேலே எவ்வளவு தூரம் உள்ளது ஆனது என்பது ஆகும் ஏனெனில் ட்ரைன் ஆனது கேட்க்கு கீழே ஒரு VT வர முடியும் ஆனால் அது டிவைடட் பை 1 gmRD ║ RL ஐ விட அதிகம் இருக்காது எனவே கேட் மேலே செல்கிறது மற்றும் ட்ரைன் கீலே வருகிறது எனவே நீங்கள் இதை டினோமரேட்டரில் வைத்திருக்கிறீர்கள் மற்றும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் VDS0 மற்றும் VGS0 ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்கும் உண்மையில் ட்ரைன் பீட்பேக்கைப் பயன்படுத்தி உள்ள இந்த உள்ளமைவின் குறைபாடுகளில் இதுவும் ஒன்றாகும் ஏனெனில் குய்சென்ட் ட்ரைன் வோல்ட்டேஜ் மற்றும் கேட் வோல்ட்டேஜ் ஒன்றுக்கொன்று சரியாக இருக்கும் எனவே ட்ரையோட் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு கேட் வோல்ட்டேஜ் உயரவும் ட்ரைன் வோல்ட்டேஜ் குறையவும் அதிக இடமில்லை என்று அர்த்தம் உங்களிடம் வெவ்வேறு வகையான பையாஸ்சிங் இருந்தால் அல்லது எப்படியாவது பயாஸிங்கை மாற்றினால் இந்த வோல்ட்டேஜ் ஆனது கேட் வோல்ட்டேஜ் ஐ விட மிக அதிகமாக குய்சென்ட் கண்டிஷனில் இருக்கும் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு கேட் வோல்ட்டேஜ் பெரிய அளவில் உயரலாம் மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் பெரிய அளவில் குறையும் என்பதால் ஸ்விங் லிமிட் அதிகமாக இருக்கும் எனவே இந்த வழக்கில் எந்த வகையிலும் VDS0 VGS0 3v மற்றும் VT 1v எனவே அதை மாற்றுகிறது vi ≤ 1v 1 4 17v எனவே vi ஆனது 0 17 volts கீழ் உள்ளது மேலும் M1 கட் ஆஃப் ஐ தடுக்க நீங்கள் கட் ஆஃப் லிமிட்டை மதிப்பீடு செய்தால் ID ≥ 0 நான் முந்தைய பாடங்களில் குறிப்பிட்டது போல் மற்றொரு சாத்தியமான லிமிட் VGS ≥ VT என்று கூறலாம் ஆனால் இந்த லிமிட்டை நாம் பயன்படுத்துவதில்லை எனவே அதாவது ID0 gmvi ≥ 0 அல்லது vi ≥ ID0 gm நமது விஷயத்தில் அது 200 µA 200 µS 1 V எனவே vi க்கான லிமிட்கள் vi ≤ 0 7 v ஆகும் இந்த லிமிட் ட்ரையோட் பகுதிக்குள் செல்வதைத் தடுப்பதாகும் மேலும் இது மைனஸ் ஒரு வோல்ட்டை விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த லிமிட் கட் ஆஃப் ஐத் தடுக்கும் எனவே vi அதாவது vi என்றால் லிமிட்கள் சில இருக்கும் இங்கு அப்பர் லிமிட் ஆனது 0 17 வோல்ட் மற்றும் லோயர் லிமிட்கள் 1 V எனவே இவை லிமிட்கள் மற்றும் இந்த லிமிட்டிற்குள் இருக்கும் குரூட் தோராயத்தின்படி நாம் கவலைப்படுவது போல் அது ஒரு லீனியர் ஆம்பிளிஃபைர் போல் செயல்படுகிறது இன்புட் ஆம்ப்ளிடியூட் அதிகரிக்கும் போது நான் லீனியர் ப்ரோடக்ட்களின் டிஸ்டர்ஸ்ஸன் மெதுவாக அதிகரிக்கிறது ஏனெனில் ஸ்மால் சிக்னல் அல்லது லீனியர் தோராயத்துடன் அதிகரிக்கும் அனாலிசிஸ் உடைந்துவிடும் ஆனால் எவ்வளவு சிக்னலைப் பயன்படுத்தலாம் என்ற மதிப்பீட்டைப் பெற வேண்டும் அது இந்த ஸ்விங் வரம்புக்குட்பட்டால் ஆம்பிளிஃபைர் நேர்கோட்டில் செயல்படுகிறது இல்லையெனில் அது இல்லை எனவே இந்த லிமிட்டிற்குள் இருக்கும் எந்த சிக்னலும் நீங்கள் வைத்திருக்கலாம் மற்றும் அது நேர்கோட்டில் செயல்படும் ஆனால் அது வெளியே சென்றால் இந்த பகுதிகளில் அது இன்புட் சிக்னலை உண்மையாக மீண்டும் உருவாக்காது என்று சொல்லலாம் எனவே தெளிவாக நீங்கள் இதை தவிர்க்க வேண்டும் இப்போது உங்கள் சிக்னல் சைனூசாய்டலாக இருந்தால் அது ஜீரோவைச் சுற்றி சமச்சீராக இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு லிமிட்களில் சிறியது 0 17 மற்றும் 1 ஆம்ப்ளிடியூட்டை தீர்மானிக்கும் எனவே உங்களிடம் சைனூசாய்டு இருந்தால் இங்கு சைனூசாய்டைப் பொருத்துவதற்கான ஒரே வழி ஆம்ப்ளிடியூட் 0 17 வோல்ட் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே பெரும்பாலும் சமச்சீர் லிமிட்டைக் கொண்டிருப்பதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் உங்கள் ஸ்விங் லிமிட்களை நீங்கள் சமச்சீராக மாற்ற வேண்டும் இதுவரை எங்கள் அனைத்து அனாலிசிஸ்களும் ஸ்மால் சிக்னல் படத்தில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் ஸ்விங் லிமிட்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பொறுத்தது எனவே நம்மிடம் பல விருப்பங்கள் உள்ளன வெவ்வேறு வகையான பையாஸ்சிங் மற்றும் மாறுபட்ட மதிப்புகள் VDS0 VGS0 போன்றவற்றைத் தேர்ந்தெடுக்கலாம் இதுவரை நாம் அவைகளை தன்னிச்சையாகத் தேர்ந்தெடுப்போம் ஆனால் அவைகளின் பங்கு நமக்குத் தெரியும் அவை ஸ்விங் லிமிட்களை அமைப்பதில் பங்கு வகிக்கின்றன எனவே உகந்த ஸ்விங் லிமிட் டைப்பெற சரியான பையாஸ்சிங் நுட்பம் வசதியான பயாசிங் சர்க்யூட் மற்றும் சரியான குய்சென்ட் அளவுருக்களைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே அதிகபட்ச சைன் அலையானது ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு வோல்ட் ஆம்ப்ளிடியூட் உடன் உள்ளது என்பதையும் எழுதுகிறேன் இப்போது இந்த கட் ஆஃப் லிமிட் கட் ஆஃப் நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க ஆர்வமாக இருக்கும் நாம் இன்புட் வோல்ட்டேஜ் vi இன் அடிப்படையில் லிமிட்களை வெளிப்படுத்தியுள்ளோம் 17 V சில நேரங்களில் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அவுட்புட் சிக்னல் என்ன என்பதை அறிய விரும்புகிறீர்கள் அது இன்புட்டின் உண்மையுள்ள நகலாகும் மற்றும் கணக்கிடுவது மிகவும் எளிதானது ஏனென்றால் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் படத்தின் அடிப்படையில் இன்புட் மற்றும் அவுட்புட்டிற்கு இடையிலான உறவை நாம் இன்னும் பயன்படுத்துகிறோம் நமது விஷயத்தில் V0 4 எனவே இதிலிருந்து V0 ஆனது 4 8 வோல்ட்டுகளுக்கு இடையில் இருக்க வேண்டும் என்று எழுதலாம் இது இதற்குக் காரணமாகும் 1 V 4 8 4 8 V எனவே அந்த லிமிட் இங்கே தோன்றும் எனவே இது கட் ஆஃப்ற்குக் காரணமாகும் மறுபுறம் நம்மிடம் உள்ளது 0 7 V 4 8 0 83 V எனவே அவுட்புட்களின் அடிப்படையில் லிமிட்களை மதிப்பீடு செய்தால் இதுவே உங்களுக்குக் கிடைக்கும் எனவே இது கட் ஆஃப்ற்குக் காரணம் மற்றும் இது அல்லது இது ட்ரையோட் காரணமாகும்